இந்த வகுப்பில் ப்ரிமல் மற்றும் டூயலைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் படிப்போம் மேல் மதிப்பீட்டைக் கண்டுபிடிக்கும் செயல்முறைக்குச் செல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு முதன்மைக்கான இரட்டை ஒன்றை முதலில் முயற்சி செய்து எழுதுவோம் எந்தவொரு நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கும் எழுதக்கூடிய ஒரு வழியை நாம் வரையறுப்போம் எனவே அதே ப்ரிமலுடன் தொடங்குவோம் கொடுக்கப்பட்ட சிக்கல் ப்ரிமல் என்று அழைக்கப்படுகிறது 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகரிக்கவும் கடைசி வகுப்பில் இந்த சிக்கலின் இரட்டையை நாம் எழுதினோம் இந்த சிக்கலின் இரட்டை 21Y1 24Y2 ஐ 3Y1 க்கு உட்பட்டு குறைக்கிறது 4Y2 ≥ 10 3Y1 3Y2 ≥ 9 Y1 Y2 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது வழக்கமாக எக்ஸ் மாறிகள் முதன்மையிலும் Y மாறிகள் இரட்டையிலும் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டு வெவ்வேறு சிக்கல்கள் உள்ளன என்பதைப் புரிந்துகொள்வது நிராகரிக்கப்பட்ட நிபந்தனை அல்லது எதுவும் அல்ல தொடர்ந்து நாம் ப்ரிமலுக்கு எக்ஸ் மற்றும் இரட்டைக்கு ஒய் பயன்படுத்துகிறோம் முதன்மையானது எப்போதும் அதிகபட்சமயமாக்கல் சிக்கலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட சிக்கல் முதன்மை என்று அழைக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட சிக்கல் ஒரு குறைக்கும் சிக்கலாக இருந்தால் முதன்மையானது ஒரு குறைக்கும் சிக்கலாகும் குறைத்தல் சிக்கலின் இரட்டை என்ன நடக்கிறது என்பதையும் பார்ப்போம் இப்போது நாம் இந்த அட்டவணையை உருவாக்குகிறோம் நாம் ஏற்கனவே பார்த்த சிக்கலின் பின்னணியில் இந்த அட்டவணையை விளக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த எடுத்துக்காட்டைப் பார்த்தால் முதன்மையானது அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் முதன்மையானது அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் எனவே முதன்மையானது அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் இப்போது இரட்டை ஒரு குறைக்கும் சிக்கல் என்பதை நாம் கவனித்தோம் எனவே இரட்டை குறைத்தல் ஆகும் எனவே முதன்மையானது அதிகபட்சமயமாக்கல் சிக்கலாக இருக்கும்போது இரட்டை ஒரு குறைக்கும் சிக்கலாகும் இப்போது ப்ரிமலில் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகிய இரண்டு மாறிகள் உள்ளன இரட்டை இங்கே இரண்டு தடைகளைக் கொண்டுள்ளது இந்த ப்ரிமலுக்கு இரண்டு மாறிகள் மற்றும் இரண்டு கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே இரட்டை இரண்டு மாறிகள் மற்றும் இரண்டு கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் ஒரு முதன்மை மாறி மற்றும் இரட்டைக் கட்டுப்பாடு இடையே ஒரு உறவு உள்ளது ஏனெனில் இதை எழுதும்போது முதல் ஒன்றை A ஆல் இரண்டாவது ஒன்றை B ஆல் பெருக்கினோம் அதாவது 3A 4B 10 ஆகும் அந்த A மற்றும் B இறுதியாக Y1 மற்றும் Y2 ஆனது இங்கு நமக்கு இரண்டு தடைகள் இருந்ததால் இரட்டைக்கு Y1 மற்றும் Y2 ஆகிய இரண்டு மாறிகள் அறிமுகப்படுத்தினோம் ஆகையால் முதன்மையான தடைகளின் எண்ணிக்கை இரட்டையிலுள்ள மாறிகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் மற்றும் இந்த Y1 மற்றும் Y2 ஐ வரையறுத்து நாம் மேலே சென்று 3Y1 4Y2 ≥ 10 3Y1 3Y2 ≥ 9 எனவே கட்டுப்பாடுகளின் எண்ணிக்கை இரட்டை என்பது முதன்மையான மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அதைப் புரிந்துகொள்வது மிக முக்கியம் இந்த எடுத்துக்காட்டில் அதை நன்றாக வெளியே கொண்டு வர முடியாமல் போகலாம் ஏனென்றால் இரண்டும் 2 எண்ணிக்கையில் உள்ளன ஆனால் அடுத்த உதாரணம் நாம் பார்ப்போம் சமமற்ற எண்ணிக்கையிலான மாறிகள் மற்றும் தடைகள் இருக்கும் மேலும் நாம் கொண்டு வர முடியும் இந்த அம்சம் மிகவும் சிறந்தது எனவே ப்ரிமலுக்கு எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகிய இரண்டு மாறிகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரட்டை இரண்டு தடைகளைக் கொண்டுள்ளது முதன்மையானது இரண்டு கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது மற்றும் இரட்டை இரண்டு மாறிகள் கொண்டிருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு தடைக்கும் நாம் ஒரு மாறியை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த இரண்டு தடைகள் காரணமாக நமக்கு A மற்றும் B இருக்கட்டும் என்று சொன்னோம் அது பின்னர் Y1 மற்றும் Y2 ஆனது இப்போது முதன்மையின் வலது புற மதிப்புகள் இரட்டையின் புறநிலை செயல்பாட்டு மதிப்புகளாக மாறியுள்ளன என்பதையும் நாம் கவனிக்கிறோம் எனவே 21 மற்றும் 24 21 மற்றும் 24 எனவே முதன்மையின் வலது புற மதிப்பு இரட்டையின் புறநிலை செயல்பாட்டு மதிப்பாக மாறுகிறது முதன்மை 10 மற்றும் 9 இன் புறநிலை செயல்பாடு மதிப்புகள் இரட்டையின் வலது பக்க மதிப்புகளாக மாறும் எனவே முதன்மையின் புறநிலை செயல்பாடு மதிப்பு இரட்டையின் வலது பக்க மதிப்பாக மாறுகிறது இப்போது குணக மேட்ரிக்ஸ் 3X1 3X2 4X1 3X2 இது ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் குறிப்பிடப்பட்டால் இது 3343 ஆக மாறும் மேலும் இரட்டைக்கு இது இடமாற்றமாகிவிட்டது என்பதை நாம் உணர்கிறோம் எனவே 34 முதல் நெடுவரிசையாக இருந்தது இது முதல் வரிசையாக 34 ஆக மாறும் 3 3 என்பது இரண்டாவது வரிசையாக மாறும் இரண்டாவது நெடுவரிசையாகும் எனவே வரிசைகள் நெடுவரிசைகளாகவும் நெடுவரிசைகள் வரிசைகளாகவும் மாறும் எனவே இந்த அணி A என அழைக்கப்படுகிறது பின்னர் இங்கே இரட்டையில் அது A இடமாற்றமாக மாறும் ஒரு மேட்ரிக்ஸின் இடமாற்றத்தின் பொருள் என்ன என்பதை நீங்கள் இயற்கணிதம் அல்லது மெட்ரிக்ஸில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் எனவே ஒரு மேட்ரிக்ஸைக் கொடுத்தால் டிரான்ஸ்போஸ் என்பது மற்றொரு மேட்ரிக்ஸ் ஆகும் நெடுவரிசைகள் வரிசைகளின் எண்ணிக்கைக்கு சமம் வரிசைகள் நெடுவரிசைகளுக்கு சமம் மற்றும் வரிசைகள் தானாக நெடுவரிசைகளாகின்றன எனவே முதல் வரிசையான 33 முதல் நெடுவரிசை 33 ஆகவும் இரண்டாவது வரிசையான 43 இரண்டாவது நெடுவரிசையாகவும் 43 ஆக மாறும் எனவே இது முதன்மை இரட்டை உறவின் முதல் படியாகும் எனவே இப்போது இதைப் பார்க்காமல் நான் இரட்டை எழுத முடியும் முதன்மையானது 10X1 9X2 ஐ அதிகப்படுத்தினால் இதற்கு உட்பட்டது என்று நான் சொல்ல முடியும் நான் இப்போது திரும்பிச் சென்று சொல்வேன் இப்போது நான் திரும்பிச் சென்று இந்த முதன்மையானது இருந்தால் இப்போது நான் இரட்டை எழுத விரும்பினால் ப்ரிமலுக்கு இரண்டு தடைகள் உள்ளன என்று கூறுவேன் எனவே இரட்டை இரண்டு மாறிகள் Y1 மற்றும் Y2 இருக்கும் எனவே நான் Y1 மற்றும் Y2 ஐ கொண்டிருக்கும்போது 3Y1 4Y2 ≥ 10 3Y1 3Y2 ஐ விட 9 அல்லது அதற்கு சமம் என்று கூறுவேன் புறநிலை செயல்பாடு இதுவாக இருக்கும் ஏனெனில் இது அதிகரிப்பு புறநிலை செயல்பாடு குறைக்கும் எனவே குறிக்கோள் 21Y1 24Y2 மற்றும் Y1 ஐக் குறைக்க வேண்டும் Y2 ≥ 0 என்பது நீங்கள் இங்கு பெறுவதுதான் எனவே இந்த உறவிலிருந்து நாம் புரிந்துகொள்கிறோம் முதன்மையானது இதையெல்லாம் கொண்டிருக்கிறதா பின்னர் இரட்டை இவை அனைத்தையும் கொண்டிருக்கும் சில காரணங்களால் இது கொடுக்கப்பட்ட பிரச்சினை என்று நான் ஒரு பொதுமைப்படுத்தப் போகிறேன் சில காரணங்களால் இந்த சிக்கல் கொடுக்கப்பட்ட பிரச்சினை மற்றும் இந்த சிக்கல் முதன்மையானது இந்த சிக்கல் நான் p என அழைக்கும் முதன்மையானதாக மாறினால் அதே வழியில் இரட்டை முயற்சி செய்து எழுதுகிறேன் இப்போது இந்த முதன்மையானது இரண்டு தடைகளைக் கொண்டுள்ளது எனவே இது இரட்டை இரண்டு மாறிகள் கொண்டிருக்கும் இப்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 என்று அழைக்கப்படும் அந்த மாறிகள் இருக்கட்டும் இப்போது 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 10X1 9X2 X1 X2 ≥ 0 ஐ அதிகரிக்கவும் எனவே இந்த சிக்கல் முதன்மையானதாக மாறினால் இந்த சிக்கல் முதன்மையானதாக மாறினால் இந்த சிக்கல் முதன்மையாக மாறும் இரட்டை எனவே நான் திரும்பிச் சென்று இது முதன்மையானது என்றால் முதன்மையானது ஒரு குறைத்தல் இரட்டை ஒரு அதிகரிப்பு என்று பொதுமைப்படுத்துகிறோம் முதன்மை இரட்டை மற்றும் ஒரே அட்டவணையில் உள்ள மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமான முதன்மையான தடைகளின் எண்ணிக்கை பொருந்தும் இப்போது நாம் திரும்பிச் சென்றால் நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் உணர்ந்தால் இவை அனைத்தும் நன்றாக இருக்கும் அல்லது இவை வரை நீங்கள் எளிதாக எழுதலாம் நாம் முதன்முதலில் இருந்து ஒரு இரட்டை எழுதும்போது ஒரே இடம் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே இடம் மற்றும் அதைச் சிறப்பாகச் செய்வது இந்த ஏற்றத்தாழ்வுகளின் அடையாளம் மற்றும் வரையறை மாறிகள் எண்கள் அப்படியே உள்ளன இந்த அட்டவணை எண்கள் அப்படியே இருப்பதாக நமக்கு சொல்கிறது ப்ரைமலில் இங்கே 10 மற்றும் 9 இருந்தால் இரட்டை வலது புறத்தில் 10 மற்றும் 9 இருக்கும் ப்ரைமலுக்கு இங்கே 21 மற்றும் 24 இருந்தால் இரட்டை நோக்கத்தில் 21 மற்றும் 24 இருக்கும் ப்ரைமலில் 3 3 4 3 இரட்டை 3 4 3 3 இருந்தால் ஆனால் அடையாளத்திற்கு என்ன நடக்கும்s I g n கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளின் அறிகுறியாக நான் இருக்கிறேன் சமன்பாடுகள் இருந்தால் நான் என்ன செய்வது எனவே ஒரு பொதுவான நேரியல் நிரலாக்க சிக்கலின் இரட்டையை நாம் எழுத முடியும் எனவே அதை மற்றொரு விளக்கம் மூலம் விளக்கினோம் இங்கே நாம் ஒரு குறைத்தல் சிக்கலை முதன்மையாகக் கருதுகிறோம் எனவே இந்த சிக்கல் ஒரு குறைக்கும் சிக்கலாகும் இது முதன்மையானது மற்றும் இந்த சிக்கலில் மூன்று மாறிகள் மற்றும் நான்கு தடைகள் உள்ளன இப்போது சமமற்ற எண்ணிக்கையிலான மாறிகள் மற்றும் தடைகள் உள்ளன ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் அல்லது குறைத்தல் சிக்கலாக இருக்கலாம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இது குறைக்கும் சிக்கலாகும் கட்டுப்பாடுகள் சமன்பாடுகளாக இருக்கலாம் அது அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கலாம் அது குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கலாம் என்பதை நம் முந்தைய சூத்திரங்களில் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இதுவரை நம்முடைய எல்லா சூத்திரங்களிலும் நாம் பார்த்தது மாறிகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மாறிகள் மட்டுமே மற்ற இரண்டு வகை மாறிகளையும் நாம் காணவில்லை எனவே சில சூழ்நிலைகளில் குறைந்தபட்சம் உருவாக்கும் போது சில மாறிகள் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இந்த சூத்திரத்தில் நாம் இப்போது எக்ஸ் 3 ஐ விட குறைவாகவோ அல்லது மாறிக்கு சமமாகவோ கருதினோம் இப்போது எக்ஸ் 2 கட்டுப்பாடற்றது என்றும் நாம் கூறியுள்ளோம் எனவே ஒரு நேர்மறை மதிப்பு அல்லது 0 மதிப்பு அல்லது எதிர்மறை மதிப்பை எடுக்க முடியுமானால் ஒரு மாறி கட்டுப்பாடற்றது எடுத்துக்காட்டுக்காக எக்ஸ் 2 எதையாவது வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு லாபம் அல்லது நிகர லாபத்தைக் குறிக்கிறது என்றால் நிகர லாபம் நேர்மறை அல்லது 0 அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் எனவே கட்டுப்பாடற்ற மாறியைக் குறிக்கும் ஒரு நல்ல வழி இரண்டு மாறிகள் இடையே உள்ள வேறுபாடு நான் விளக்கியது போலவே நிகர லாபம் என்பது விற்பனைக்கும் வாங்குதலுக்கும் உள்ள வித்தியாசம் எனவே ஒரு கட்டுப்பாடற்ற மாறி இரண்டு மாறிகள் வித்தியாசத்தால் மாற்றப்படுகிறது எனவே இதை மனதில் கொண்டு இப்போது இந்த முதன்மையை மேலும் எழுதுவோம் முந்தைய சந்தர்ப்பத்தில் அதிகபட்ச நோக்கத்தைக் கொண்ட ஒரு முதன்மையானவருக்கு இரட்டை எழுத முடிந்தது என்பதையும் நாம் கவனிக்கிறோம் வகைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் அனைத்து மாறிகள் வகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது இங்கே நாம் ஒரு குறைப்பைக் கொண்டுள்ளோம் இதை நாம் செய்வோம் 1 உடன் பெருக்குவதன் மூலம் இதை அதிகபட்சமாக மாற்ற முடியும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் பின்னர் கலவையான கலவையான கட்டுப்பாடுகள் மற்றும் கலப்பு மாறிகள் உள்ளன எனவே நாம் இப்போது அனைத்து மாறிகளையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ கொண்டு வர வேண்டும் மற்றும் அனைத்து தடைகளையும் விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ கொண்டு வர வேண்டும் எனவே நாம் முதலில் மாறிகளைக் கருதுகிறோம் இப்போது எக்ஸ் 1 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ நன்றாக உள்ளது கட்டுப்பாடற்ற மாறி இப்போது எக்ஸ் 4 மற்றும் எக்ஸ் 5 என அழைக்கப்படும் இரண்டு மாறிகள் வித்தியாசத்துடன் மாற்றப்பட்டுள்ளது அல்லது மாற்றப்பட்டுள்ளது எனவே எக்ஸ் 2 எக்ஸ் 4 எக்ஸ் 5 ஆக மாறுகிறது இது மாறிக்கு சமமானதாக இருக்கும் எக்ஸ் 3 இப்போது X6 ஆல் மாற்றப்படுகிறது இதனால் எக்ஸ் 6 ≥ 0 ஆகும் இப்போது இந்த மாற்றத்தின் விளைவு என்ன என்பதைப் பார்க்கிறோம் எனவே மாற்றத்தின் விளைவு இங்கே இப்போது அனைத்து மாறிகள் இப்போது ≥ 0 ஆகிவிட்டன ஏனென்றால் எக்ஸ் 2 எக்ஸ் 4 எக்ஸ் 5 ஆகவும் எக்ஸ் 3 ஆகவும் மாறியது எக்ஸ் 6 அதனால் எக்ஸ் 6 ≥ 0 ஆகவும் எக்ஸ் 3 ஐ எக்ஸ் 6 உடன் மாற்றுவதால் இப்போது 4 எக்ஸ் 3 ஆனது 4X6 8X3 8X6 ஆக மாறிவிட்டது எனவே இந்த குணகங்கள் அனைத்தும் எதிர்மறையாகிவிட்டன இதுவும் எதிர்மறையாகிவிட்டது எக்ஸ் 2 என்பது எக்ஸ் 4 எக்ஸ் 5 க்கு பதிலாக ஒரு கட்டுப்பாடற்ற மாறி எனவே 5 எக்ஸ் 2 5 எக்ஸ் 4 5 எக்ஸ் 5 ஆகவும் 2 எக்ஸ் 2 2 எக்ஸ் 4 2 எக்ஸ் 5 ஆகவும் 5 எக்ஸ் 2 5 எக்ஸ் 4 5 எக்ஸ் 5 ஆகவும் மாறும் எனவே மாற்றம் இங்கே கைப்பற்றப்பட்டது சிக்கல் ஒரு குறைக்கும் சிக்கலாகத் தொடர்கிறது ஆனால் கட்டுப்பாடற்ற மாறி இரண்டு மாறிகள் வித்தியாசமாக மாற்றப்படுவதால் எங்களிடம் இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 4 எக்ஸ் 5 மற்றும் எக்ஸ் 6 ஆகிய நான்கு மாறிகள் உள்ளன ஆனால் அவை நான்கு 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எனவே இப்போது அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் அங்கு அனைத்து மாறிகள் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவது அங்கு அனைத்து தடைகளும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது இந்த கட்டுப்பாடு ஏற்கனவே குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது எனவே இந்த தடைக்கு நாம் சரி இப்போது இந்த கட்டுப்பாடு கட்டுப்பாட்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது மேலும் அதை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ செய்ய எளிதான வழி இடது கை பக்கத்தையும் வலது புறத்தையும் 1 ஆல் பெருக்க வேண்டும் இதேபோல் இந்த பெருக்கத்தை 1 இடது கை மற்றும் வலது புறம் 1 உடன் செய்யலாம் இது கட்டுப்பாட்டுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ மாறும் இப்போது சமன்பாடு ஒரு தந்திரமான சூழ்நிலையைக் கொண்டுள்ளது எனவே இப்போது சமன்பாடு இரண்டு தடைகளாக எழுதப்படும் 4X1 2X4 2X5 8X6 12 ஐ 4X1 2X4 2X5 8X6 ≥ 12 மற்றும் 4X1 2X4 2X5 8X6 ≤ 12 என எழுதலாம் எனவே இது இரண்டு தடைகளாக எழுதப்படும் ஒன்று 12 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ மற்றொன்று 12 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது 12 தடைகளுக்கு சமமாக குறைவாக இருந்தால் அதை அப்படியே வைத்திருப்போம் 12 தடைகளுக்கு சமமானதை விட நாம் மீண்டும் 1 உடன் பெருக்கப்படுவோம் இதனால் அது குறைவாகவோ அல்லது சமமாகவோ மாறும் இப்போது இந்த மாற்றங்கள் அனைத்தின் விளைவையும் பார்ப்போம் எனவே இப்போது இது உள்ளது இப்போது நாம் என்ன செய்தோம் மூன்றாவது தடை 8X1 5X4 5X5 4X6 10 இங்கே தக்கவைக்கப்படுகிறது எனவே இது இங்கே வைக்கப்பட்டுள்ளது இந்த தடைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது இது கட்டுப்பாட்டுக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது எனவே 1 உடன் பெருக்கவும் எனவே நீங்கள் குறைவாகவோ அல்லது சமமாகவோ பெற்றால் 9 9 ஆக மாறுகிறது மேலும் இந்த குணகங்கள் அனைத்தும் எதிர்மறையாகவும் அதற்கேற்ப எதிர்மறையாகவும் மாறிவிட்டன என்பதை நீங்கள் காண்பீர்கள் முறையே நேர்மறை இப்போது இது ஒரு பெரிய அல்லது அதற்கு சமமானதாகும் நாம் அதையே செய்தோம் 3X1 7X4 எனவே 1 உடன் பெருக்கப்படுவது குறைவாகவோ அல்லது சமமாகவோ மாறும் வலது புறம் 7 ஆகிறது இந்த 9 9 ஆக மாறுகிறது ஏனென்றால் நாம் 1 உடன் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் சமன்பாடு 4X1 2X2 2X5 8X6 ≤ 12 என்ற இரண்டு தடைகளாக எழுதப்பட்டுள்ளது இது இங்கே உள்ளது மற்றும் 12 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது இப்போது அது ஒரு 1 உடன் பெருக்கப்பட்டு 12 க்கு சமமானதைப் பெறுகிறது மற்றும் குணகங்கள் மாற்றப்படுகின்றன எனவே இப்போது இந்த காரியத்தைச் செய்வதன் மூலம் நாம் உறுதிசெய்தது என்னவென்றால் நாம் என்ன செய்தோம் என்பது இதை 1 உடன் பெருக்குவதன் மூலம் குறைப்பதை அதிகபட்சமாக மாற்றியுள்ளோம் எனவே இது அதிகபட்சமாகும் எனவே இப்போது அசல் சிக்கலை அதிகபட்ச சிக்கலாகக் கொண்டு வந்துள்ளோம் இப்போது இந்த அசல் முதன்மையானது இப்போது அதிகபட்சமயமாக்கல் சிக்கலாக மாற்றப்பட்டுள்ளது அங்கு அனைத்து மாறிகள் வகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன மற்றும் அனைத்து கட்டுப்பாடுகளும் வகையை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எல்லா தடைகளும் வகையை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது செயல்பாட்டில் நாம் இன்னும் ஒரு மாறியை அறிமுகப்படுத்தினோம் ஏனென்றால் கட்டுப்பாடற்ற மாறி மற்றொரு மாறிக்கு வழிவகுத்தது மேலும் ஒரு தடையை நாம் அறிமுகப்படுத்தினோம் ஏனென்றால் இங்கே சமன்பாடு இரண்டு வெவ்வேறு தடைகளாக எழுதப்பட்டது எனவே அசல் சிக்கலுக்கு நான்கு தடைகள் இருந்தன இப்போது மாற்றியமைக்கப்பட்ட சிக்கலில் ஐந்து தடைகள் உள்ளன அசல் சிக்கலில் மூன்று மாறிகள் இருந்தன மாற்றியமைக்கப்பட்ட சிக்கலில் நான்கு மாறிகள் உள்ளன ஆனால் இப்போது அதை ஒரு வடிவத்தில் எழுதியுள்ளோம் அங்கு நாம் இரட்டை எழுத முடியும் எனவே இது இன்னும் முதன்மையானது ஆனால் இது மாற்றியமைக்கப்பட்ட முதன்மையானது இதன் இரட்டையை இப்போது எழுதலாம் இப்போது இந்த முதன்மையானது ஐந்து கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது எனவே இரட்டை ஐந்து மாறிகள் Y1 முதல் Y5 வரை இருக்கும் இந்த முதன்மையானது நான்கு மாறிகள் கொண்டது இரட்டை நான்கு தடைகளைக் கொண்டிருக்கும் இப்போது இரட்டை அனைத்து மாறிகள் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மேலும் வகைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அனைத்து தடைகளும் இருக்கும் எனவே இதன் இரட்டையை நாம் எழுதலாம் எனவே இது உறுதிசெய்யப்பட்ட பிறகு இது புதிய முதன்மையானது அதே சிக்கலை நான் இங்கே எழுதியுள்ளேன் இப்போது இதன் இரட்டை எழுதலாம் இப்போது இரட்டை மாறிகள் ஐந்து தடைகளுக்கு Y1 Y2 Y3 Y4 Y5 ஆக இருக்கும் அவற்றை நாம் பெறுவோம் இப்போது புதிய முதன்மையானது அதிகபட்சம் என்பதால் புதிய இரட்டை குறைத்தல் ஆகும் இப்போது இரட்டையின் புறநிலை செயல்பாடு மதிப்பு முதன்மையின் வலது பக்கமாக இருக்கும் எனவே 12X1 12X2 9X3 10X4 7Y5 Y1 முதல் Y5 இரட்டை மாறிகள் எனவே இரட்டை குறைக்க வேண்டும் 12Y1 12Y2 9Y3 10Y4 7Y5 இதை நீங்கள் இங்கிருந்து படிக்கலாம் இப்போது ஒரு நேரத்தில் ஒரு மாறியை எடுத்துக்கொள்கிறோம் 4Y1 4Y2 7Y3 8Y4 3Y5 ≥ 8 ஆக இருக்கும் இது இங்கே எழுதப்பட்டுள்ளது இதேபோல் அவை அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே இது இப்போது இரட்டை இப்போது இந்த இரட்டைக்கு நான்கு கட்டுப்பாடுகள் மற்றும் ஐந்து மாறிகள் உள்ளன ஆனால் நீங்கள் அசல் சிக்கலுக்குச் சென்றால் அசல் சிக்கலில் மூன்று மாறிகள் மற்றும் நான்கு தடைகள் இருந்தன எனவே இந்த இரட்டை மூன்று கட்டுப்பாடுகள் மற்றும் நான்கு மாறிகள் இருக்க வேண்டும் எனவே இப்போது இந்த இரட்டையை ஒரு வடிவமாக குறைக்கிறோம் அங்கு மூன்று தடைகள் மற்றும் நான்கு மாறிகள் உள்ளன அதை நாம் செய்ய வேண்டும் இப்போது அதை இங்கே செய்வோம் அதே சிக்கலை நான் எழுதியுள்ளேன் எனவே இதுதான் இரட்டை என நம்மிடம் உள்ளது இப்போது நாம் சில விஷயங்களைச் செய்ய வேண்டும் இப்போது இந்த இரண்டையும் நாம் கவனமாகக் கண்டால் இந்த இரண்டு தடைகளும் கவனமாக இந்த கட்டுப்பாட்டை நீங்கள் 1 உடன் பெருக்கினால் எங்களுக்கு 2Y1 2Y2 5Y3 5Y4 7Y5 ≤ 5 ஆக இருக்கும் எனவே இது 5 க்கு சமமாகவும் 5 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ நமக்கு ஒரு சமன்பாட்டைக் கொடுக்கும் எனவே நாம் அதை செய் இப்போது அது இங்கே நடந்தது எனவே இங்கே நடந்ததை நாம் செய்கிறோம் இப்போது நாம் இங்கே கவனிக்கிறோம் நாம் பார்த்தால் எனவே இது எழுதப்பட்டுள்ளது எனவே இங்கே Y6 0 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது எனவே நாம் மாறியைப் பார்க்கிறோம் இந்த மாறி Y4 ஐப் பார்க்கிறோம் நாம் செய்யும் முதல் விஷயம் என்னவென்றால் இது வலது புறத்தில் ஒரு மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இதை 1 உடன் பெருக்கவும் இப்போது இது ஒரு சமன்பாடாக மாறிவிட்டது எனவே இது 5 ஐக் கொண்டிருக்கும் இது 4 ஐக் கொண்டிருக்கும் இதை 1 உடன் பெருக்கவும் எனவே இதை நாம் 1 உடன் பெருக்கும்போது இதைப் பெறுகிறோம் இப்போது இந்த மதிப்புகள் அனைத்தும் மாறிவிட்டன 1 8 5 மற்றும் 4 உடன் இதைப் பெருக்கவும் இப்போது முந்தையதை நோக்கிச் செல்லவும் இப்போது இதை நாம் 1 உடன் பெருக்கும்போது 8 இங்கே கிடைத்திருக்கும் இந்த 5 ஆனது 5 ஆகவும் இது 5 ஆகவும் இருக்கும் எனவே Y4 மாறிக்கு அனைத்து குணகங்களும் எதிர்மறையானவை எனவே இப்போது Y4 ஐ Y6 உடன் மாற்றவும் இதனால் Y6 ≤ 0 ஆகிறது இப்போது அது இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது மூன்று தடைகளும் 8 5 மற்றும் 4 ஐக் கொண்டுள்ளன இப்போது Y4 Y6 உடன் மாற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்கிறோம் எனவே Y6 ≤ 0 மற்றும் மதிப்புகள் மதிப்புகளாக மாறிவிட்டன இப்போது என்ன நடக்கிறது என்பது இங்கு மூன்று தடைகள் உள்ளன எங்களுக்கு ஐந்து மாறிகள் உள்ளன இப்போது 4Y1 4Y2 2Y1 2Y2 8Y1 8Y2 என்பதை நாம் உணர்கிறோம் எனவே Y1 Y2 இப்போது கட்டுப்பாடற்ற மற்றொரு மாறி மூலம் மாற்றப்படலாம் எனவே அதை அடுத்ததாக செய்கிறோம் அதை Y7 என்று அழைக்கிறோம் எனவே 4Y7 7Y3 8Y6 3Y5 4Y1 4Y2 4Y7 ஆகவும் Y7 கட்டுப்பாடற்றதாகவும் மாறும் இப்போது இந்த குறைத்தல் இப்போது அதிகபட்சமாக மாற்றப்பட்டுள்ளது இது நாம் செய்ய வேண்டிய கடைசி விஷயம் எனவே இப்போது இவை அனைத்திற்கும் உட்பட்டு 12Y7 9Y3 10Y6 7Y5 ஐ அதிகரிக்கிறோம் எனவே கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான இரட்டை ஒன்றை இப்போது எழுதியுள்ளோம் கொடுக்கப்பட்ட சிக்கல் ஒரு குறைத்தல் இரட்டை அதிகபட்சம் இப்போது அசல் சிக்கலுக்கு மூன்று மாறிகள் இருந்தன இரட்டை மூன்று கட்டுப்பாடுகள் உள்ளன அசல் சிக்கலுக்கு நான்கு தடைகள் உள்ளன இரட்டை நான்கு மாறிகள் உள்ளன இந்த முதன்மை இரட்டை உறவின் இன்னும் சில அம்சங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்